இப்போது இந்த ஆம்பிளிஃபைர் இன் ஸ்விங் லிமிட்களை மதிப்பீடு செய்கிறோம் நான் இங்கு காண்பிப்பது சோர்ஸ் பீட்பேக் பையாஸ்ஸிங் கொண்ட காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் ஆகும் ஸ்விங் லிமிட் ஆனது மொத்த மதிப்புகளை சார்ந்துள்ளது அதாவது மொத்த ட்ரைன் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆனது மொத்த கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் மைனஸ் த்ரெஷோல்ட் வோல்ட்டேஜ் ஐ விட சிறியதாக மாறும்போது அது ட்ரையோட் பகுதிக்குள் நுழைகிறது இதேபோல் மொத்த ட்ரைன் கரண்ட் ஜீரோவாக மாறும்போது அது துண்டிக்கப்படும் எனவே நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதில் உள்ள மொத்த அளவுகளை மதிப்பிடுவது அது ஆபரேட்டிங் பாய்ண்ட் பிளஸ் இன்க்ரிமெண்டல் மதிப்புகள் ஆகும் ஆபரேட்டிங் பாய்ண்ட் மதிப்புகளை எழுத முதலில் நான் என்ன செய்வேன் என்பதை முழு படத்தில் காட்டியுள்ளேன் ஆபரேட்டிங் பாய்ண்ட் மதிப்புகள் VGS ஆனது 3 வோல்ட் VDS ஆனது 4 வோல்ட் ஆக இருக்கும் ஏனெனில் இங்கே இந்த நோடு R2 R1 R2 ஆனது 4 பை 15 என்று கருதுகிறேன் எனவே இது 4 வோல்ட்களில் இருக்கும் இது 5 வோல்ட்டுகளில் இருக்கும் ஏனெனில் இந்த 200 மைக்ரோ ஆம்பியர்கள் 50 kΩ வழியாக 10 வோல்ட் ட்ராப்பைக் கொடுக்க பாய்கிறது எனவே 5 வோல்ட் இங்கே உள்ளது மேலும் 200 மைக்ரோஆம்பியர் கரண்ட்டிற்கு இந்த MOS டிரான்சிஸ்டர் இல் 3 வோல்ட் கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் தேவைப்படுகிறது சோர்ஸ் ஆனது 1 வோல்ட்டில் இருக்கும் எனவே VGS மூன்று வோல்ட் மற்றும் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் VDS ஆனது 4 வோல்ட் மற்றும் ட்ரைன் கரண்ட் ID இது 200 மைக்ரோ ஆம்பியர்ஸ் ஆகும் எனவே ID ஆனது 200 மைக்ரோஆம்பியர்ஸ் ஆகும் இப்போது இன்க்ரிமெண்டல் அளவுகளைப் பற்றி பேச நாம் இன்க்ரிமென்ட்டல் படத்தை எழுதி மதிப்பீடு செய்யலாம் பாடத்திட்டத்தின் ஆரம்பத்திலேயே நாம் விவாதித்தது போல் இன்க்ரிமெண்டல் படத்தின் பயன் ஆனது இன்க்ரிமெண்ட்களை மட்டுமே கணக்கிட வேண்டும் பின்னர் மொத்தத்தைப் பெற ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் சேர்க்கிறோம் Vi இங்கே உள்ளது அனைத்து கப்பாசிட்டர்களும் ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படும் அளவுக்கு பெரியவை என்று நான் கருதுகிறேன் நம்மிடம் R1 ║R2 உள்ளது ஏனெனில் இன்புட் சோர்ஸ்ற்கு இன்டெர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை இந்த இடத்தில் எந்தப் பங்கும் இல்லை மேலும் நம்மிடம் டிரான்சிஸ்டர் VGS உள்ளது அதன் சோர்ஸ் ஆனது இன்க்ரிமெண்டல் படத்தில் கிரவுண்ட்டில் ஷார்ட் செய்யப்பட்டது நம்மிடம் gmVGS மற்றும் RD மற்றும் RL உள்ளது இன்க்ரிமெண்டல் படத்தில் சோர்ஸ் ஆனது ஜீரோ வோல்ட்டேஜ் இல் உள்ளது அதாவது இன்க்ரிமெண்டல் சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஜீரோவாகும் அதாவது சோர்ஸ் வோல்ட்டேஜ் மாறாது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் அது ஒரு வோல்ட்டில் இருந்தது இன்க்ரிமெண்ட் ஜீரோ அது 1 வோல்ட் ஆக இருக்கும் இன்க்ரிமெண்டல் கேட் வோல்ட்டேஜ் Vi மற்றும் இன்க்ரிமெண்டல் ட்ரைன் வோல்ட்டேஜ் gm RD ║ RL Vi நிச்சயமாக இன்க்ரிமெண்டல் ட்ரைன் கரண்ட் iD ஆனது gmVGS தவிர வேறில்லை ஆபரேட்டிங் பாய்ண்ட் அளவுகளை VGS0 மற்றும் VDS0 மற்றும் ID0 எனக் குறிப்பிடுகிறேன் மேலும் இன்க்ரிமெண்டல் அளவுகள் vGS vi ஆக இருக்கும் ஏனெனில் கேட்டில் உங்களிடம் vi உள்ளது சோர்ஸ் ஆனது ஜீரோவையும் மற்றும் vDS gmRD ║RL vi மேலும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் இது 200µS25kΩ vi 5vi மற்றும் இன்க்ரிமெண்டல் ட்ரைன் கரண்ட் iD gm vi 200µS vi இப்போது மொத்த அளவுகளைப் பெற நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இன்க்ரிமெண்டல் அளவுகளில் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சேர்க்க வேண்டும் VGS என்பது VGS0 vi ஆகும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் 3 வோல்ட் vi மற்றும் VDS VDS0 gm RD ║RL vi இது 4 v 5 vi மற்றும் மொத்த ட்ரைன் கரண்ட் ID ID0 gmvi 200 µA 200 µS vi எனவே இப்போது VGS VDS ID என மொத்த அளவைக் கொண்டிருப்பதால் vi இன் மாறுபாடு ஒவ்வொரு நொடியிலும் VGS மற்றும் VDS என்று நமக்குத் தெரியும் எனவே அது எப்போது ட்ரையோட் பகுதியில் நுழைகிறது அல்லது எப்போது துண்டிக்கப்படுகிறது மற்றும் பலவற்றைக் கணக்கிடலாம் முதலில் ஒரு ட்ரையோட் பகுதியில் விதிக்கப்பட்ட லிமிட்டைப் பார்ப்போம் இப்போது டிரான்சிஸ்டர் ஸ்சேச்சுரேஷனில் உள்ளது VDS ≥VGS VT எனில் மற்றும் இல்லையெனில் VDS ≤ VGS VT அது ட்ரையோட் பகுதியில் நுழைகிறது இப்போது இந்த லிமிட்டை மதிப்பிடுவதற்கு இங்கு உள்ள மொத்த அளவுகளை நாம் மாற்ற வேண்டும் எனவே ஸ்சேச்சுரேஷனில் VDS இல் நிலைத்திருக்க வேண்டும் அது VDS0 gmRD║ RL vi ≥ VGS VGS0 vi VT இந்த சமத்துவமின்மையை மறுசீரமைப்பதன் மூலம் நாம் பெறுகிறோம் vi ≤ VDS0 VGS0 VT 1 எனவே vi ஆனது இதற்கு குறைவாக இருக்கும் வரை இதுதான் லிமிட் டிரான்சிஸ்டர் ஸ்சேச்சுரேஷன் பகுதியில் இருக்கும் டிரான்சிஸ்டர் ஏன் ட்ரையோட் பகுதிக்குள் நுழையக்கூடும் என்பது இப்போது உள்ளுணர்வாகத் தெளிவாகிறது கேட் பாசிட்டிவ் ஆக மாறும் போது அதாவது Vi பாசிட்டிவ் கேட் வோல்ட்டேஜ் ஆனது கோசேன்ட் அளவை விட அதிகரிக்கும் போது அது நிகழ்கிறது மற்றும் கேட் வோல்ட்டேஜ் அதிகரிக்கும் போது ட்ரைன் கரண்ட் அதிகரிக்கிறது மற்றும் ஒரு ட்ரைன் கரண்ட்டை இழுக்கும்போது ட்ரைன் வோல்ட்டேஜ் கீழே குறையும் காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் இன் இன்க்ரிமெண்டல் கெய்ன்னிலிருந்தும் இது தெளிவாகத் தெரிகிறது இது நெகட்டிவ் அதாவது vi பாசிட்டிவ் ஆக இருக்கும்போது இங்கே இன்க்ரிமெண்டல் நெகட்டிவ் ஆக இருக்கும் அதனால் கேட் மேலே செல்லும் போது ட்ரைன் கீழே வருகிறது எனவே இது ட்ரையோட் பகுதியை நோக்கி நகர்வதை நீங்கள் காணலாம் இந்த லிமிட் ஏன் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது முதலில் இது என்ன இது கோசேன்ட் நிலையில் ட்ரைன் மற்றும் கேட்க்கு இடையே உள்ள பிரிவினை ஆகும் அது ஆபரேட்டிங் பாய்ண்டில் உள்ளது இது VDS0 இல் உள்ளது மற்றும் இது VGS0 இல் உள்ளது VDS0 முடிந்துவிட்டது என்று சொல்லலாம் நான் அங்கு இந்த நிலைகள் VGS0 குறிப்பிடுகிறேன் எனவே பெரிய அளவில் நீங்கள் தொடங்கும் பெரிய லிமிட் vi க்காக இருக்கும் ஏனெனில் செல்ல இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன ட்ரையோட் பகுதிக்குள் நுழையும் வரை கேட் வோல்ட்டேஜ் அதிகரிக்க வேண்டும் மற்றும் ட்ரைன் வோல்ட்டேஜ் ஐ குறைக்க வேண்டும் எனவே நீங்கள் ட்ரைன் மற்றும் கேட் இடையே ஒரு பெரிய பிரிப்புடன் தொடங்கினால் லிமிட் பெரியதாக இருக்கும் மேலும் பிளஸ் VT இருக்கும் ஏனெனில் ட்ரைன் கேட் வோல்ட்டேஜ்ற்கு கீழே செல்லலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட VT ஐ விட அல்ல எனவே நம்மிடம் கூடுதல் VT உள்ளது மற்றும் டினோமரேட்டரில் கெய்ன் gm RD ║ RL ஐப் பெற்றுள்ளோம் மேலும் பிளஸ் ஓன்று மேலும் இதை ஏன் பெறுகிறோம் முதலில் இன்புட்டின் லிமிட்டை மதிப்பிடுகிறோம் எனவே கேட் வோல்ட்டேஜ் ஒரு யூனிட் அதிகரித்தால் ட்ரைன் வோல்ட்டேஜ் கெய்ன் யூனிட்களால் கீழே குறையும் மேலும் இரண்டையும் பிரித்து பார்த்தால் கேட் ஒரு யூனிட் வரை சென்றுள்ளது ட்ரைன் கெய்ன் யூனிட்களால் சரிந்துள்ளது எனவே இரண்டிற்கும் இடையேயான பிரிப்பு உண்மையில் ஒரு பிளஸ் கெய்ன் யூனிட்களால் குறைந்துள்ளது எனவே இது கொஞ்சம் மேலே செல்கிறது இது நிறைய கீழே குறைகிறது எனவே டினோமரேட்டரில் நமக்கு ஒரு பிளஸ் கெய்ன் உள்ளது எனவே இந்த வெளிப்பாடு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது மற்றும் இந்த ட்ரையோட் பிராந்திய நிலையின் காரணமாக இந்த ஸ்விங் லிமிட்டை அதிகரிக்க நீங்கள் ஒரு பெரிய VDG0 உடன் செயல்பட வேண்டும் இது கோசேன்ட் நிலையில் ட்ரைன் மற்றும் கேட் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள பெரிய பிரிவாகும் ட்ரையோட் பகுதியில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும் வகையில் ட்ரைன் கேட் ஐப் பற்றி போதுமான அளவு பையாஸ் செய்தால் நீங்கள் மிகப்பெரிய ஸ்விங் லிமிட்டைப் பெறுவீர்கள்